எனவே நாம் கூறுகளின் பண்புகளை தொடர்ந்து பார்ப்போம் கொத்து அலகின் தன்மையை நாங்கள் ஆய்வு செய்தோம் நாங்கள் இப்போது களிமண் கொத்து அலகு மீது கவனம் செலுத்துகிறோம்கொத்துகளின் ஆயுள் களிமண் கொத்து அலகின் சுருக்க வலிமை கொத்து வலிமையுடன் தொடர்புடைய தன்மைகள் பற்றி பார்ப்போம் எனவே இது முக்கியத்துவம் வாய்ந்த அலகு பண்புகளில் ஒன்றாகும் மேலும் இந்த கூறுகளின் முடிவில் நீங்கள் பாராட்டுவீர்கள் கொத்து சுருக்க வலிமை அசெம்பிளியின் அமுக்கு வலிமை மீண்டும் ஒரு அளவுருவாகும் இது இழுவிசை வலிமை வெட்டு வலிமை மற்றும் நீடித்துழைப்பு போன்ற மற்ற எல்லா வலிமை பண்புகளுடனும் நல்ல தொடர்பை அளிக்கிறது எனவே நாங்கள் கொத்து அலகு பண்புகளை தொடர்ந்து பார்த்து பின்னர் மோர்ட்டார் பண்புகளையும் பார்ப்போம் நாம் அமுக்கு வலிமையைப் பார்க்கும்போது கொத்து அலகு சுருக்கத்தின் கீழ் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தன்மை ஆகும் நிச்சயமாக சுருக்க தன்மையின் கீழ் மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி பற்றி பேசுகிறோம் எனவே இந்த தன்மையை பொறுத்தவரை ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் தன்மை அல்லது செங்கல் அலகின் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் தொடர்புலிருந்து நேரடியாக வருகிறது இப்போது மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டியைப் பொறுத்தவரை கொத்து அசெம்பிளியின் மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி வடிவமைப்பைப் பொருத்தவரை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தன்மை கொத்து மற்றும் பலவற்றின் சிதைவுத்தன்மையைப் புரிந்துகொள்வதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் கலவையின் மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி வடிவமைப்பைப் பொருத்தவரை ஒரு பயனுள்ள பண்பு இருப்பினும் செங்கலின் மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி என்பது வடிவமைப்பு சூழலில் நாம் அதிகம் பயன்படுத்தும் அளவுரு அல்ல ஒரு ஆராய்ச்சிக் கண்ணோட்டத்தில் நீங்கள் செங்கல் அலகின் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைனை பெற விரும்புகிறீர்கள் பின்னர் செங்கல் அலகின் மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டியை வெளியே எடுக்க விரும்புகிறீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட தன்மை நீங்கள் கொத்து ஆராய்ச்சியின் போது நீங்கள் பயன்படுத்த விரும்பும் ஒரு தன்மை ஆகும் எவ்வாறாயினும் மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டி ஒரு சுருக்க வலிமை சோதனை மூலம் மதிப்பிடப்படுகிறது மற்றும் நாங்கள் செங்கல் அலகுகளில் மேற்கொள்ளப்படும் ஒரு ஃப்ளாட் வாரியான அழுத்த வலிமை சோதனையைப் பற்றி பேசுகிறோம் எனவே நீங்கள் சோதனையை நடத்தும்போது அழுத்தத்தின் தன்மைக்கான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் வளைவைப் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைன் கட்டுப்படுத்தப்பட்ட சோதனையை மேற்கொள்கிறீர்கள் என்றால் சுமைகளின் பயன்பாடு விகாரங்கள் இடப்பெயர்ச்சி கட்டுப்பாட்டு சோதனை அமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டுப்படுத்தப்படுகிறது கட்டமைப்பு மறுமொழியின் இறங்கு வளைவைப் பிடிக்கும்போது ஆரம்ப ஏற்றுதலில் இருந்து உச்சத்திற்கு பிந்தைய உச்ச தன்மை வரை முழுமையான ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் வளைவைப் பெற முடியும் நீங்கள் சுருக்கத்தின் கீழ் கொத்து அலகு தன்மையின் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் வளைவைக் கொண்டிருப்பதாகக் கருதினால் பொருளின் மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டியை நிறுவப் பயன்படுவது சீகண்ட் மாடுலஸ் ஆகும் மற்றும் சீகண்ட் மாடுலஸுக்கு கொத்து அலகுகளின் அழுத்த வலிமையில் மூன்றில் ஒரு பங்கை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது வரையறை கொத்து அலகுகளின் சுருக்க வலிமை fc என உங்களுக்குத் தெரிந்தால் பிறகு 33 சதவீதம் அல்லது அமுக்கு வலிமையில் மூன்றில் ஒரு பங்கு என்பது கோட்டின் சாய்வை 0 முதல் 0 33 மடங்கு fc வரை நிறுவ முடியும் என்று நீங்கள் குறிப்பிடும் விஷயமாகும் மற்றும் நீங்கள் சீகண்ட் மாடுலஸைப் பெறுவீர்கள் இது செங்கல் அலகு பொருளின் மாடுலஸ் ஆஃப் இலாஸ்டிசிட்டியை உங்களுக்கு கொடுக்கும் செங்கலின் மெட்டிரியல் உடையக்கூடியது என்பது உங்களுக்குத் தெரியும் இருப்பினும் இது ஒரு பிந்தைய உச்ச பதிலைக் கொண்டுள்ளது மேலும் இது ஒரு ஸ்ட்ரெய்ன் கன்ட்ரோல்டு சோதனையைப் பயன்படுத்திப் பிடிக்கப்படலாம் மற்றும் முன் உச்ச மண்டலத்தில் கூட இந்த குறிப்பிட்ட மண்டலத்தில் முன் உச்சத்தில் சில நேரியல் அல்லாத தன்மை இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பிந்தைய உச்சத்தில் மிகக் குறைந்த அளவு டக்டிலிட்டி எனவே இந்த பொருளைப் பொருத்தவரை நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு நேரியல் அல்லாத ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் வளைவு மற்றும் நேரியல் அல்லாத மென்மையாகும் செங்கல் அலகின் இழுவிசை வலிமையானது வெவ்வேறு செயல்கள் மற்றும் செயல்களின் கலவையின் கீழ் கொத்து எவ்வாறு பதிலளிக்கப் போகிறது என்பதைத் தீர்மானிக்கும் மற்றொரு தன்மை ஆகும் எனவே நாம் ஒரு நேரடி இழுவிசை வலிமை சோதனை செய்ய முடியுமா இல்லையா என்பதை நாங்கள் ஆராய்வோம் இருப்பினும் நெகிழ்வு இழுவிசை வலிமை சோதனை என்பது கொத்து வளைக்கும் தன்மையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் மேலும் எங்கள் முந்தைய விவாதங்களின் அடிப்படையில் நீங்கள் கொத்து வேலைகளை முற்றிலும் இழுவிசை சூழ்நிலையில் தூய இழுவிசையில் வைப்பீர்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் எனவே ஒரு நேரடி இழுவிசை வலிமை சோதனையிலிருந்து கொத்துகளின் இழுவிசை வலிமை உண்மையில் தேவையில்லை கொத்துகளின் நெகிழ்வு இழுவிசை வலிமையைப் பொறுத்து இருக்கலாம் எனவே இது சுருக்க வலிமையுடன் நேரடித் தொடர்பைக் கொண்டுள்ளது செங்கல் அலகின் சுருக்க வலிமை சிறந்தது செங்கல் அலகு இழுவிசை வலிமை சிறந்தது நான் சொன்னது போல கொத்து அசெம்பிளி கலவையானது சுமைகளின் கலவைக்கு பதிலளிக்கப் போகிறது பக்கவாட்டு மற்றும் சுருக்க ஈர்ப்பு அச்சு செங்கல் அலகு இழுவிசை வலிமையைப் பொறுத்தது எனவே அசெம்பிளியில் பொறிமுறை உருவாக்கம் குறிப்பாக தோல்வியின் போது அலகு இழுவிசை வலிமை என்ன என்பதை தீர்மானிக்கிறது நீங்கள் செங்கல் அலகை அமுக்கு சுமைக்கு உட்படுத்தினால் பாய்சானின் விளைவால் பொருளில் பக்கவாட்டு வீக்கம் ஏற்படும் என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் செங்கல் அலகில் விரிசல் உருவாகும் இதை செங்கல் அலகு நசுக்கும் நிலை என்று அழைக்கிறோம் இருப்பினும் உண்மையில் ஏற்றப்படும் திசைக்கு இணையான இழுவிசை விரிசல்களை உருவாக்குவதன் மூலம் தோல்வி தொடங்குகிறது நீங்கள் செங்கல் அலகு செங்குத்து ஆக்ஸிஸ் வளைந்திருந்தால் செங்கல் அலகு எடுத்து அது செங்குத்து ஆக்ஸிசில் வளைந்தால் கொத்து சுவரில் விரிசல் உள்ளதா என்பதை தீர்மானிப்பதில் செங்கல் அலகு இழுவிசை வலிமை முக்கியமானது செங்கல் அலகைப் பிரிக்கப் போகிறதா அல்லது அது இணைப்பு வழியாகச் செல்லப் போகிறதா அல்லது தலை இணைப்புகள் சரியாகச் செல்லப் போகிறதா என்பதை பார்க்க வேண்டும் எனவே உங்களிடம் சுவர் பேனல் உள்ளது நீங்கள் சுவர் பேனலை செங்குத்து ஆக்ஸிசில் வளைக்கும்போது இந்த விரிசல் உண்மையில் செங்கலைப் பிளக்கப் போகிறதா அல்லது செங்கலைப் பிளக்கவில்லையா என்று நிகழும்போது அதை கிடைமட்ட வளைவு என்று குறிப்பிடுகிறோம் அலகு அதிக இழுவிசை வலிமை மற்றும் இணைப்புகள் பாதை பின்பற்ற உண்மையில் செங்கல் இழுவிசை எவ்வளவு வலுவாக தீர்மானிக்கப்படுகிறது எனவே சுருக்கத்தின் கீழ் இது பக்கவாட்டு வீக்கம் பாய்சானின் விளைவு அந்த விரிசல்களை ஏற்படுத்தும் மற்றும் செங்கலைப் பிளக்கும் எனவே செங்கலின் இழுவிசை வலிமை ஆக்ஸிஸ் சுருக்கத்தின் கீழ் கூட முக்கியமானது வளைவின் கீழ் சுவரில் விரிசல் இணைப்பு வடிவத்தைப் பின்பற்றுமா தலை இணைப்புகளைப் பின்பற்றப் போகிறதா அல்லது செங்கலைப் பிரிக்கப் போகிறதா என்பது முக்கியம் எனவே செங்கல் அலகு உண்மையான இழுவிசை வலிமையைப் பெற நேரடி இழுவிசை சோதனை பரிந்துரைக்கப்படுகிறது இருப்பினும் இந்த மாதிரியான சோதனையை மேற்கொள்வதில் சவால்கள் உள்ளன உங்களிடம் ஒரு சோதனை மாதிரி இருக்கலாம் ஆனால் செங்கல் அலகுகள் வெவ்வேறு அளவுகளில் இருக்கலாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவை ஒரு குறிப்பிட்ட மாடுலர் அளவு இல்லை என்றால் செங்கல் உயரம் மாறுபடும் எனவே அதைத் தவிர நேரடி இழுவிசைக்கு உள்ளாகும்போது அலகை பிடிப்பது ஒரு சவாலாக உள்ளது இந்த மாதிரியான சோதனையைச் செய்வதில் உங்களுக்கு நடைமுறைச் சிக்கல்கள் உள்ளன பெரும்பாலும் சீரமைப்பு சரியாக இருப்பதை உறுதிசெய்தல் இந்த டென்ஷன் டெஸ்டிங் மெஷினின் பிடிப்பு முனைகளின் கீழ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் காண்சன்ட்ரேஷன் இல்லை என்பதை உறுதிசெய்தல் மற்றும் செங்கற்களை உள்ளே நசுக்குவது ஆகியவை நீங்கள் நேரடி இழுவிசையை மேற்கொள்ள முயற்சிக்கும்போது உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளாகும் செங்கல் அலகுகளுடன் சோதனை நேரடி இழுவிசை சோதனை என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றல்ல மேலும் நெகிழ்வு இழுவிசை வலிமை சோதனையை நாங்கள் செய்கிறோம் கொத்துகளின் நெகிழ்வு இழுவிசை வலிமையை எவ்வாறு அளவிடுவது நெகிழ்வு இழுவிசை வலிமையை அளவிட உதவும் எளிய சோதனையானது சிதைவு சோதனையின் மாடுலஸ் ஆகும் மேலும் சிதைவு சோதனையின் மாடுலஸில் இது எளிய மீள் கோட்பாட்டைப் பின்பற்றுகிறது யூனிட்டை வளைக்க நீங்கள் உட்படுத்துகிறீர்கள் இந்த வெளிப்புற சுமை காரணமாக அலகு பெண்டிங்க் மொமென்ட் உண்மையில் நேரியல் மீள்தன்மை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் விளிம்பு ஃபைபர்களின் நெகிழ்வுத்தன்மையில் இழுவிசை வலிமை அடையும் போது தோல்வி ஏற்படுகிறது மற்றும் அலகு நெகிழ்வான இழுவிசையின் கீழ் தோல்வியைப் பெறுவீர்கள் எனவே நாம் உண்மையில் செய்வது த்ரீ பாய்ன்ட் பெண்டிங்க் டெஸ்ட் செங்கல் அலகு மையத்தில் இரண்டு புள்ளிகள் மற்றும் ஒரு ஏற்றுதல் புள்ளி உள்ளது அது மீண்டும் ஃப்ளாட் வாரியாக வைக்கப்பட்டு சோதிக்கப்பட்டது எனவே இந்த விஷயத்தில் பெண்டிங்க் மொமென்ட் மிட் ஸ்பேனில் அதிகபட்ச பெண்டிங்க் மொமென்ட் இருப்பதை உறுதி செய்யும் மேலும் கீழே கீழ் ஃபைபர்கள் விரிசல் ஏற்படுவதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் எனவே இது மிகவும் நேரடியான முன்னோக்கி சோதனை பயன்படுத்தப்படும் அழுத்த சாய்வு கீழ் ஃபைபர் நடுப்பகுதியில் தோல்வி ஏற்படுவதை உறுதி செய்யும் நீங்கள் கண்டுப்பிடிக்கும் மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சார் என்பது மொமென்ட் குறுக்கு வெட்டின் செக்ஷன் மாடுலஸ் ஆகும் கொத்து அலகு நெகிழ்வான இழுவிசை வலிமையை உங்களுக்கு வழங்கப் போகிறது செங்கல் அலகின் சிதைவு அல்லது இந்த சோதனைகளின் புள்ளிவிவர ரீதியாக தொடர்புடைய எண்களின் அடிப்படையில் கவனிக்கப்படுவது என்னவென்றால் நெகிழ்வு இழுவிசை வலிமை எப்போதும் நேரடி இழுவிசை வலிமையை விட அதிகமாக இருக்கும் மற்றும் இது முதன்மையாகக் காரணம் என்னவென்றால் நேரடி இழுவிசை சோதனையில் முழு குறுக்கு பகுதியும் ஒரே மாதிரியான இழுவிசைக்கு உட்பட்டது இது முழு குறுக்குவெட்டுக்கும் சமமாக இருக்கும் ஒரு நெகிழ்வு இழுவிசை சோதனையில் அது அதிகபட்ச இழுவிசை அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படும் தீவிர ஃபைபெர்கள் ஆகும் எனவே ஸ்ட்ரெஸ் கிரேடியன்ட் என்பது அமைப்பில் மேலும் வலிமையை அனுமதிக்கிறது இருப்பினும் கொத்துகளின் இழுவிசை வலிமை என்ன என்பதை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் எனவே நீங்கள் இந்த சோதனையை செய்தால் கொத்து மூலம் நீங்கள் பெறும் இழுவிசை வலிமை தொடர்ந்து அதிகமாக இருக்கும் என்று கவனிக்கப்படுகிறது பொதுவாக இந்தச் சோதனையின் மூலம் ரப்ச்சர் மாடுலஸின் விகிதத்தை அலகின் அழுத்த வலிமையுடன் நீங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் 10 முதல் 30 சதவிகிதம் வரையிலான விகிதத்தைப் பெறுவீர்கள் உங்களிடம் தரவு இல்லையென்றால் அது உங்கள் பயன்பாட்டிற்கான பொதுவான வரம்பாகும் ஒரு பழமைவாத மதிப்பீடு 10 சதவிகிதம் செங்கல் அலகு இழுவிசை வலிமை என்று நீங்கள் அறிந்தால் அமுக்கு வலிமை தொடங்குவதற்கு ஒரு நல்ல மதிப்பு ஆகும் நீங்கள் உண்மையில் ஒரு சோதனையில் இருந்து பெறப்பட்ட மதிப்புகளைப் பெற்றிருந்தால் நல்லது உங்களுக்கு குறைந்த பிணைப்பு மதிப்பு 10 சதவிகிதம் இல்லை என்றால் கான்கிரீட் போன்ற ஒரு பொருளுக்கு கூட நீங்கள் அறிந்திருப்பதால் இழுவிசை வலிமையானது சுருக்க வலிமையின் 10 சதவிகிதம் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே அனைத்துப் பொருட்களும் இழுவிசையில் பலவீனமான இந்தக் கட்டுமானப் பொருட்கள் அனைத்தும் 10 முதல் 20 சதவிகிதம் அல்லது சற்று அதிகமாக இழுவிசை வலிமையைக் கொண்டிருக்கும் த்ரீ பாய்ன்ட் பெண்டிங்க் டெஸ்ட் மூலம் மேற்கொள்ளப்படும் நெகிழ்வு இழுவிசை வலிமை சோதனையானது கொத்து அலகு இழுவிசை வலிமையை மதிப்பிடுவதற்கான ஒரே வழி அல்ல உங்களிடம் நேரடி இழுவிசை சோதனை உள்ளது உங்களிடம் த்ரீ பாய்ன்ட் பெண்டிங்க் டெஸ்ட் உள்ளது மற்றும் பிளவு இழுவிசை சோதனை எனப்படும் மற்றொரு சோதனையும் உள்ளது மீண்டும் பிளவு இழுவிசை சோதனை என்பது கான்கிரீட்டின் இழுவிசை வலிமையைக் கண்டறியும் சோதனையாகும் கான்கிரீட்டில் ஸ்பிலிட் டென்ஷன் டெஸ்டைச் செய்ய சிலிண்டர்களைப் பயன்படுத்துகிறோம் அது மாற்றியமைக்கப்பட்ட பிரேசிலியன் சோதனை என்று குறிப்பிடப்படுகிறது நீங்கள் குறுக்கு பிரிவை சுருக்கத்திற்கு உட்படுத்துகிறீர்கள் இருப்பினும் நீங்கள் இழுவிசை வலிமையைப் பெறுவீர்கள் ஏனெனில் ஒரு ப்ளேன் செயல்படும் சுருக்க சுமை குறுக்குவெட்டைப் பிரிக்கும் எனவே நீங்கள் இருக்கும் இடத்தில் பிளவு இழுவிசை வலிமை சோதனை மேற்கொள்ளப்படுகிறது இந்த விஷயத்தில் நீங்கள் சிலிண்டருடன் வேலை செய்யவில்லை நீங்கள் உண்மையில் செங்கல் அலகுடன் வேலை செய்கிறீர்கள் எனவே நீங்கள் செங்கல் அலகு வைக்கிறீர்கள் இப்போது உங்கள் ஏற்றுதல் ப்ளேன் மற்றும் எதிர்வினை ப்ளேன் ஒரே கோட்டில் ஒரே ப்ளேனில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் நீங்கள் அதை சுருக்கத்திற்கு உட்படுத்துகிறீர்கள் உங்களிடம் எதிர்வினைத் ப்ளேன் உள்ளது உங்களிடம் சுமைக் கோடு உள்ளது மற்றும் படத்தில் பிளவுபடும் ப்ளேன் என்று குறிப்பிடப்படும் ப்ளேனை சுருக்கத்திற்கு உட்படுத்துகிறீர்கள் மேலும் இது முழுப் பிளக்கும் ப்ளேனும் ஒரே மாதிரியான இழுவிசைக்கு உள்ளாவதை உறுதி செய்கிறது எனவே இந்தச் சோதனையின் கீழ் அந்த ப்ளேனில் அலகு இழுவிசைக்கு உள்ளாகி அலகின் இழுவிசை வலிமை என்ன என்பதை மதிப்பிடும் நிச்சயமாக கணக்கின் இயக்கவியலால் கட்டளையிடப்பட்ட அந்த ப்ளேனில் இந்த அழுத்த பகிர்வில் உள்ள சிக்கலான தன்மையின் காரணமாக இழுவிசை வலிமையை P b t என இருக்கப் போவதில்லை ஆனால் மாற்றியமைக்கப்பட வேண்டும் நெகிழ்ச்சிக் கோட்பாட்டிலிருந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ள செங்கல் அலகின் பிளவு இழுவிசை வலிமையை எனப் பெறுவீர்கள் எனவே இந்த சோதனையின் கணக்கு என்னவென்றால் இது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் நீங்கள் அதை மிகவும் கவனமாக செயல்படுத்த வேண்டும் நீங்கள் லோட் லைன் மற்றும் எதிர்வினை இருக்க முடியாது இந்த லோட் லைனை கட்டுப்படுத்துவது கடினம் எனவே இது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மற்றும் பொதுவாக கவனிக்கப்படுவது என்னவென்றால் சோதனை முடிவுகளில் பெரிய மாறுபாடு உள்ளது எனவே சோதனை முடிவுகளில் குறிப்பிடத்தக்க சிதறலுடன் சராசரி மதிப்புகள் இருக்கும் எனவே இது மீண்டும் இழுவிசை வலிமையின் அளவைக் கொடுக்கிறது மற்றும் இரண்டு லோட் லைன் பிளக்கும் ப்ளேனில் நிலையான இழுவிசையை உறுதி செய்கிறது மீண்டும் ஒரு பிளவு இழுவிசை சோதனையிலிருந்து நீங்கள் பெறும் சராசரி வலிமையானது நேரடி இழுவிசை சோதனைக்கு நெருக்கமாக உள்ளது ஏனெனில் ப்ளேன் ஒரே மாதிரியான இழுவிசைக்கு உள்ளாகிறது மற்றும் நெகிழ்வு இழுவிசை வலிமை சோதனை போன்ற அழுத்த சாய்வு அல்ல த்ரீ பாய்ன்ட் பெண்டிங்க் டெஸ்ட் ஆகும் இருப்பினும் பிளவு இழுவிசை சோதனையானது நேரடி இழுவிசை சோதனையை விட சற்று அதிகமாக இருக்கும் மதிப்புகளை அளிக்கிறது நீங்கள் செங்கல் அலகு இழுவிசை வலிமையை மதிப்பிடுகிறீர்கள் என்றால் த்ரீ பாய்ன்ட் பெண்டிங்க் டெஸ்டுடன் தொடர்ந்து நெகிழ்வு சோதனையுடன் நீங்கள் அதிக மதிப்புகளைப் பெறுவீர்கள் என்பதைக் கவனிப்பது மிகவும் சுவாரஸ்யமானது எனவே இது x ஆக்ஸிசில் அழுத்த வலிமை மற்றும் y ஆக்ஸிசிலில் உள்ள சுருக்க வலிமையின் விகிதத்துடன் சுருக்க வலிமையைக் காணும் வரைபடமாகும் மேலும் நீங்கள் இரண்டு புள்ளிகளைப் பார்க்கலாம் த்ரீ பாய்ன்ட் பெண்டிங்க் டெஸ்டிலிருந்து வரும் புள்ளிகள் மற்றும் பிளவு இழுவிசை சோதனையிலிருந்து வரும் புள்ளிகள் உங்களிடம் உள்ளன உங்களிடம் உள்ள அனைத்து அழுத்த வலிமைகளிலும் நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கலாம் எனவே நீங்கள் வெவ்வேறு அமுக்கு வலிமைகளின் வெவ்வேறு வகையான அலகுகளைப் பயன்படுத்துகிறீர்கள் பிளவு இழுவிசை சோதனையானது இயக்கவியல் காரணமாக அலகு இழுவிசை வலிமை நெகிழ்வு வலிமை ஆகியவற்றின் மிகத் துல்லியமான மதிப்பீட்டை உங்களுக்கு வழங்கப் போகிறது என்பதை நீங்கள் காணலாம் பிரிவு மற்றும் வலிமை சாய்வு சற்று அதிகமாக இருக்கும் மேலும் சராசரியாக நாம் நேரடி இழுவிசை அல்லது பிளவு இழுவிசை சோதனை மூலம் பெறப்பட்ட மதிப்புகளை விட 20 முதல் 50 சதவீதம் அதிகமாக பேசுகிறோம் எனவே இந்த தகவலில் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று என்னவெனில் நெகிழ்வு இழுவிசையில் இல்லாத கொத்துக்கான சிதைவு மதிப்பின் மாடுலஸைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நெகிழ்வு இழுவிசை வலிமை அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் யூனிட்டில் விரிசல் ஏற்படும் வழிமுறைகளுக்கு இடையிலான இந்த வேறுபாட்டை நீங்கள் கணக்கிடும் விதத்தில் மதிப்பைக் குறைக்கலாம் எனவே அமுக்கு வலிமை மற்றும் இழுவிசை வலிமை அலகுகளின் நீர் உறிஞ்சுதல் பண்புகள் ஆகியவை கொத்து அலகுகளின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாகும் கட்டுமான கட்டத்தில் உரிய கவனம் செலுத்தப்படாவிட்டாலோ அல்லது யூனிட்டைத் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பே அதன் நீர் உறிஞ்சும் தன்மை என்ன என்பதைப் புரிந்துகொள்வதில் உரிய கவனம் செலுத்தப்படாவிட்டாலோ கொத்து பலம் பெறும் விதத்தை இது தவறாகப் புரிந்து கொள்ளலாம் நீர் உறிஞ்சுதல் என்பது மோர்ட்டார் மற்றும் யூனிட்டிற்கு இடையே ஒரு பிணைப்பு எவ்வளவு விரைவாகவும் உருவாகப் போகிறது என்பதைக் குறிக்கும் ஒரு அளவுருவாகும் மேலும் இந்த பிணைப்பு உங்களுக்கு அவசியமானது ஏனெனில் பிணைப்பின் வலிமை நிறுவப்பட்டது உங்களிடம் ஈரப்பதம் உள்ளது இது மோர்ட்டார் இருந்து அலகு மூலம் எளிதாக உறிஞ்சப்படுகிறது எனவே நிச்சயமாக நீங்கள் செங்கல் கட்டும் போது செங்கல் மற்றும் பின்னர் நீங்கள் அதை மோர்ட்டார் வைத்து அலகு மோர்ட்டார் இருந்து ஈரப்பதம் உறிஞ்சும் ஒரு போக்கு உள்ளது மோர்ட்டார் என்பது பிளாஸ்டிக் நீங்கள் வெற்றுத் தொகுதிகளுடன் பணிபுரிந்தாலும் களிமண் செங்கல் வெற்று களிமண் செங்கல் அல்லது சிமென்ட் பிளாக்கில் உள்ள வெற்றிடத்தை அரைக்கும் போது இதுவும் நடக்கலாம் எனவே கூழ் மற்றும் சாந்து ஆகியவை நீரின் ஆதாரங்கள் மற்றும் அலகு நீர் உறிஞ்சும் தன்மையைப் பொறுத்து அது மோர்ட்டாரில் இருந்து குறைவான அல்லது அதிக நீரை உறிஞ்சும் இப்போது இது ஒரு பிரச்சனை ஏனென்றால் நீங்கள் மோர்டரில் இருந்து நீரை எடுத்துக் கொண்டால் மோர்டாரில் உள்ள சிமெண்டின் நீரேற்றம் செயல்முறைகளில் தலையிடப் போகிறீர்கள் எனவே உண்மையில் என்ன நடக்கிறது மற்றும் இதன் விளைவை மிக அதிக நீர் உறிஞ்சும் பண்புகள் அல்லது மிகக் குறைந்த நீர் உறிஞ்சுதல் பண்புகளைக் கொண்டிருந்தால் நாம் ஆராயலாம் எனவே கொத்து அலகு நீர் உறிஞ்சுதல் பண்புகளை மதிப்பிடுவதற்கு மேற்கொள்ளப்படும் சோதனைகளில் ஒன்று உறிஞ்சுதல் சோதனையின் ஆரம்ப வீதம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் முதல் சில நிமிடங்களில் மோர்ட்டார் மூலம் கிடைக்கும் மிக முக்கியமான நீர் எடுத்துச் செல்லப்படுகிறது அலகு எவ்வளவு நீரை உறிஞ்ச முடியும் என்பது பின்னர் அல்ல இணைப்பு நிறுவப்படும் ஆரம்ப சில நிமிடங்களில் மோர்டருக்கு முக்கியமான நீர் கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு பிணைப்பில் சிக்கல் ஏற்படும் எனவே நீர் உறிஞ்சும் சோதனையின் ஆரம்ப வீதம் உண்மையில் ஒரு நிமிடத்தில் சரியாக ஒரு யூனிட் பகுதிக்கு 1 நிமிடத்தில் நீங்கள் ஒரு செங்கல் மூலம் வேலை செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கிறது எனவே நீரில் மூழ்கினால் யூனிட் பகுதிக்கு மதிப்பீடு செய்யலாம் சுமார் 3 mm உயரம் கொண்ட தட்டில் ஒரு செங்கலில் எவ்வளவு நீர் உறிஞ்சப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு செங்கல் யூனிட்டைக் கொண்டு வருகிறீர்கள் உங்களிடம் சுமார் 3 mm நீர் கிடைத்துள்ளது மேலும் நீங்கள் ஒரு தட்டையான ஒரு மேற்பரப்பை கீழே வைத்து எடைக்கு முன் எடையை அளவிடுகிறீர்கள் 1 நிமிடத்தில் எவ்வளவு என்பதைச் சரிபார்க்கவும் நீர் இந்த செங்கல் அலகை உறிஞ்சும் திறன் கொண்டது எனவே சோதனை ஒரு நிமிடம் நீடிக்கும் பின்னர் நீங்கள் சில அளவீடுகளை செய்கிறீர்கள் எனவே நீர் உறிஞ்சுதலின் ஆரம்ப வீதம் C B என கணக்கிடப்படுகிறது இதில் C என்பது 3 mm நீரில் 1 நிமிடம் மூழ்கியிருக்கும் செங்கல் அலகின் எடையாகும் எனவே நீங்கள் அதை ஒரு நிமிடம் மூழ்கடித்து முடித்தவுடன் அதை வெளியே இழுக்கவும் ஆனால் நீங்கள் அதைச் செய்வதற்கு முன் செங்கலை ஒரு அடுப்பில் சுமார் 24 மணி நேரம் உலர்த்திய பிறகு உண்மையில் எடை போடுவீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் செங்கல் எடுத்து அதை ஒரு அடுப்பில் வைத்து அதை ஒரு நாள் விட்டு விடுங்கள் அதை வெளியே எடுத்தால் அது சூடாக இருக்கும் நீங்கள் சில நேரங்களில் அதை வெளியே விட்டு அதனால் அது அறை வெப்பநிலைக்கு கீழே வரும் ஆனால் மற்ற விஷயம் என்னவென்றால் ஈரப்பதம் விரிவாக்கம் பற்றி நாங்கள் பேசினோம் எனவே நீங்கள் இந்த அலகை அறைக்குள் வைத்து 24 மணிநேரம் உலர்த்தப் போகிறீர்கள் அது அதன் ஈரப்பதத்தை இழக்கப் போகிறது மற்றும் நீங்கள் அதை வெளியே கொண்டு வரும் போது வளிமண்டலத்தில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சிவிடும் எனவே நீங்கள் அடுப்பிலிருந்து நேரடியாக வெளியேறும் செங்கல் அலகு சோதனை செய்தால் நீர் உறிஞ்சுதலுக்கான தவறான மதிப்பைப் பெறுவீர்கள் ஏனெனில் நீங்கள் இப்போது அதிக நீர் உறிஞ்சுதலைக் கொண்டிருப்பதாகச் சொல்கிறீர்கள் ஆனால் காற்றில் உள்ள ஈரப்பதம் உண்மையில் எப்படியும் செங்கல் மூலம் உறிஞ்சப்படும் எனவே நீங்கள் ஈரப்பதத்தை விரிவாக்கம் செய்ய அனுமதிக்கிறீர்கள் அது அறை வெப்பநிலைக்கு வந்த பின்னர் நீங்கள் இந்த சோதனையை மேற்கொள்ளுங்கள் எனவே நீங்கள் B மற்றும் C ஐ அளந்தவுடன் C B lb இதில் lb என்பது குறுக்கு வெட்டின் பகுதி இது IRA வின் மதிப்பை பெற்று தரும் இதை kgminm2 இல் குறிக்கலாம் செங்கல் அலகின் அகலத்தின் நீளம் kgminm2 நிச்சயமாக இந்த வலதுபுறத்தில் வரம்புகள் உள்ளன மற்றும் செங்கல் களிமண் செங்கல் நீரை குறைவாக உறிஞ்சும் IRA வின் மதிப்பு மிக அதிகமாக இருந்தால் அது மோர்டரில் இருந்து அதிகப்படியான நீரை உறிஞ்சிக்கொண்டால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை என்னவென்றால் மோர்ட்டார் வறண்டுவிடும் இப்போது நீரேற்றம் செயல்முறைக்குத் தேவையான ஈரப்பதத்தை சாந்து காய்ந்தால் உங்களுக்குப் பிணைப்பில் சிக்கல் இருக்கும் இது போட்ட முதல் சில நிமிடங்களிலேயே உங்களுக்குப் பிணைப்பில் சிக்கல் இருக்கும் பொதுவாகச் செய்வது நீங்கள்தான் கட்டுமானப் பணிகளுக்காக செங்கற்களை எடுத்துச் செல்வதற்கு முன் செங்கற்களை ஈரமாக்குவதற்கு இதுவே காரணம் பொதுவாக நீரின் உறிஞ்சுதல் வீதம் IRA 1 5 kgminm2 அல்லது அதற்கும் அதிகமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஈரப்படுத்த வேண்டும் உங்கள் செங்கற்கள் இல்லையெனில் நீங்கள் பிணைப்பில் சிக்கலை சந்திக்க நேரிடும் ஆம் ஏன் 3 mm சரியானது என்பது தான் உங்கள் கேள்வி எனவே இது ஒரு சோதனையாகும் இது நான் செங்கல் வைத்திருக்கும் தளத்தில் ஒரு நிபந்தனையைப் பிரதிபலிக்க முயற்சிக்கிறது மற்றும் செங்கலின் மேல் நான் உண்மையில் மோர்ட்டார் வைக்கிறேன் இது உண்மையில் நீர் உறிஞ்சும் மேற்பரப்பு செங்கல் எவ்வளவு உறிஞ்சப் போகிறது என்பதைப் புரிந்துகொள்வதில் எனக்கு ஆர்வம் இல்லை பிளாஸ்டிக் கலவையுடன் தொடர்புள்ள மேற்பரப்பு மேல் மேற்பரப்பு அல்லது கீழ் மேற்பரப்பு மட்டுமே அதனால்தான் நாம் சுமார் 3 mm வரை கட்டுப்படுத்துகிறோம் நிச்சயமாக ஈரமான மோர்ட்டார் மூலம் தந்துகி நடவடிக்கை இருக்கும் இப்போது உங்களிடம் மிகக் குறைந்த நீர் உறிஞ்சுதல் தன்மை இருந்தால் உங்களுக்கு மற்றொரு சிக்கல் உள்ளது மோர்ட்டார் பிளாஸ்டிக் மற்றும் நீரை உறிஞ்ச விரும்பாத அலகு உங்களிடம் உள்ளது எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் என்றால் மோர்ட்டார் பொதுவாக கசியும் போக்கைக் கொண்டுள்ளது அது மோர்டாரில் உள்ள அதிகப்படியான நீர் உண்மையில் மேற்பரப்பில் வரும் இது கான்கிரீட்டில் கூட நிகழ்கிறது இது ப்லீடிங்க் என்று அழைக்கப்படுகிறது எனவே பொதுவாக மேலே உருவாகும் நீரின் ஒரு படலம் உள்ளது இப்போது மோர்ட்டார் மற்றும் செங்கல் அலகுக்கு இடையில் நீர் படலம் உருவாகினால் உங்களுக்கு பிணைப்பு இருக்காது எனவே அதிக நீர் அல்லது மோர்ட்டாரில் அதிக நீர் அல்லது செங்கலில் இருந்து மிகக் குறைந்த அளவு நீர் உறிஞ்சுதல் பிரச்சனைக்குரியது மேலும் நீங்கள் 0 25 kgminm2 க்கும் குறைவாக நீர் உறிஞ்சுதலைப் பார்க்கிறீர்கள் என்றால் அது பிரச்சனைக்குரியது இதுபோன்ற சூழ்நிலைகளில் பிணைப்பு உருவாக்கப்படுவதை உறுதிசெய்யும் வழி உங்களிடம் இருக்க வேண்டும் அது தந்திரமான பிரச்சினையாகும் களிமண் செங்கற்களின் வகைகளைப் பற்றிப் நான் பேசும்போது உங்களுக்கு நினைவிருந்தால் வடிவமைக்கப்பட்ட செங்கற்கள் மற்றும் கம்பி வெட்டப்பட்ட செங்கற்களைக் குறிப்பிடுகிறோம் கம்பி வெட்டப்பட்ட செங்கற்கள் பொதுவாக மிகக் குறைந்த நீர் உறிஞ்சும் தன்மையைக் கொண்டுள்ளன எனவே கம்பி வெட்டப்பட்ட செங்கற்களால் நீங்கள் மிகவும் வலுவான செங்கற்களைக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் மிகவும் வலுவான அல்லது மிகவும் பலவீனமான கொத்துகளைக் கொண்டிருக்கலாம் ஏனெனில் அது பிணைப்பை நிறுவ முடியாது அதேசமயம் சுருக்கத்தில் பலவீனமாக இருக்கும் வார்ப்பட செங்கற்கள் கொத்துகளில் சிறந்த ஒட்டுமொத்த வலிமையைக் கொண்டிருக்கும் பிணைப்பை மிக எளிதாக சரி செய்யலாம் எனவே இது ஒரு முக்கியமான அளவுருவாகும் இது உண்மையில் கொத்து தன்மையிலிருந்து கட்டுமானத்திற்கு கோட்பாட்டை இணைக்கிறது நீர் உறிஞ்சுதலின் ஆரம்ப விகிதமானது ஒரு அளவுருவாகும் ஆனால் செங்கல் யூனிட் நீரை ஊறவைக்கப் போகிறது என்றால் உங்களுக்கு ஆயுள் பிரச்சனை இருப்பதால் செங்கல் எவ்வளவு நீரை உறிஞ்சப் போகிறது என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் மிகவும் ஊறவைக்கும் நீராக இருந்தால் அது ஏற்கனவே நுண்துளையாக இருப்பதால் மீண்டும் ஒரு பிரச்சனை உள்ளது அது ஏற்கனவே நுண்துளையாக உள்ளது எனவே நீர் உறிஞ்சுதல் சோதனை 24 மணி நேர சோதனையில் நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் செங்கல் அலகு தண்ணீரில் மூழ்கிவிடப் போகிறீர்கள் ஏனெனில் செங்கல் அலகு உண்மையில் உறிஞ்சக்கூடிய நீரின் மொத்த எடை எவ்வளவு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் நீங்கள் உண்மையில் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் முழு செங்கலையும் அறை வெப்பநிலையில் வைத்து 24 மணி நேரம் விட்டு விடுங்கள் முன் செங்கல் எடையை அளவிடவும் பிறகு செங்கலின் எடையை அளவிடவும் மற்றும் செங்கல் அலகு மூலம் எவ்வளவு நீரை உறிஞ்ச முடியும் என்பதை செங்கல் எடையின் சதவீதத்தால் பெறுவீர்கள் வார்ப்பட செங்கற்களை கையில் எடுப்பதற்கு பொதுவாக இந்த எண் என்னவாக இருக்கும் என்று யூகிக்க முடியுமா மாணவர் 20 சதவீதம் 20 சதவீதம் இது செங்கலின் எடையில் 20 சதவீதம் வரை இருக்கும் ஒரு செங்கலின் எடை என்ன தோராயமாக 3 5 முதல் 4 கிலோ வரை செங்கல் இருக்கும் உங்களிடம் மூன்றரை முதல் 4 கிலோ எடையுள்ள செங்கல் இருந்தால் அது ஐந்தில் ஒரு பங்கு நீரை உறிஞ்சும் திறன் கொண்டதாக இருந்தால் உங்கள் செங்கல் கொத்துகளை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் செங்கல் அதிக நீரை உறிஞ்சக்கூடியதாக இருந்தால் அது மழைக்காலங்களில் உங்கள் கொத்து சுவர்கள் நீரை சரியாக உறிஞ்சும் இது நீடித்திருக்கும் ஒரு சாத்தியமான பிரச்சனை எனவே இங்கே நீங்கள் 24 மணி நேரம் குளிர்ந்த நீரில் மூழ்கிய பிறகு செங்கல் அலகு எடை தேவை மற்றும் முன் எடை தெரியும் எனவே இறுதியாக ஒரு சதவீதமாக நீர் உறிஞ்சுதல் D B B 100 ஆக கணக்கிடப்படுகிறது எனவே இது நிறுவப்பட்டது அடிப்படையில் நீங்கள் அளவிடுவது எவ்வளவு வெற்றிடங்கள் உள்ளன மற்றும் எவ்வளவு நீர் எளிதாக உள்ளே செல்கிறது மற்றும் கிடைக்கும் அனைத்து துளை இடைவெளிகளையும் நிரப்புகிறது செங்கலின் ஒட்டுமொத்த நீர் உறிஞ்சும் திறனை நீங்கள் காண்பீர்கள் மற்றொரு நீர் உறிஞ்சுதல் சோதனை உள்ளது இந்த நீர் உறிஞ்சுதல் சோதனை நாடுகளுக்கு அல்லது குறைந்தபட்சம் வெப்பமண்டலப் பகுதிகளுக்கு அல்ல மற்ற நேரங்களில் கடுமையான குளிர் காலநிலை மற்றும் வெப்பமான காலநிலை உள்ள பகுதிகளுக்கு இது அதிகம் வருடத்தில் 5 மணி நேர நீர் உறிஞ்சுதல் சோதனை செய்யப்படுகிறது நீங்கள் 20 மணி நேர நீர் உறிஞ்சுதல் சோதனை செய்த பிறகு துளைகளுக்குள் எளிதாகச் சென்று துளைகளை நிரப்பக்கூடிய நீர் அளவிடப்படுகிறது 5 மணிநேர நீர் உறிஞ்சுதல் சோதனையில் நீங்கள் உண்மையில் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை கொதிக்கும் நீரில் வைக்கிறீர்கள் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் அழுத்தம் மற்றும் நீர் அழுத்தத்தின் கீழ் மீதமுள்ள துளைகள் நுழைகிறது எனவே நீங்கள் 5 மணிநேர நீர் உறிஞ்சுதல் சோதனையை மேற்கொள்ளும்போது சிறிய துளைகள் நிரம்பப் போகிறது உண்மையில் என்ன நடக்கிறது உண்மையில் இது கைப்பற்றுவது என்னவென்றால் சிறிய துளைகள் நீர் நிரப்பப்படாமல் இருக்கும் கூடுதல் துளை இடத்தைப் பிடிக்க எளிதாக நகர்கிறது இந்த விஷயத்தில் நீங்கள் அதிக வெப்பநிலையில் இருக்கிறீர்கள் மற்றும் நீர் அழுத்தத்துடன் இந்த துளைகளுக்குள் செல்கிறது நீங்கள் மிகவும் குளிர்ந்த உறைபனி வெப்பநிலை உள்ள தட்பவெப்பநிலைகளில் நீர் இந்த சிறிய துளைகளுக்குள் நுழைகிறது பின்னர் அது உறையும் போது அளவு மாற்றம் ஏற்படுகிறது மற்றும் நீங்கள் உண்மையில் செங்கல் மற்றும் உறைந்த உருகுதல் சுழற்சிகளுடன் மைக்ரோ கிராக்களை உருவாக்கலாம் உறைதல் கரைப்பு சுழற்சிகளில் முதல் நாளிலிருந்து செங்கல் சிதைவு அதிகரிக்கும் எனவே கட்டுமானத்திற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்கள் செங்கல் எவ்வளவு நீடித்தது என்பதைப் புரிந்துகொள்ள இது பொதுவாகப் பயன்படுத்தப்படும் ஒரு சோதனையாகும் மேலும் செங்கற் அலகு செறிவூட்டல் குணகம் என குறிப்பிடப்படும் மதிப்பு அல்லது அளவுரு 5 மணி நேர நீர் உறிஞ்சுதல் சோதனைக்குப் முன் மற்றும் பின் செங்கலின் எடையைக் கொண்டு கணக்கிடப்படும் விகிதமாகும் எனவே இந்த செறிவூட்டல் குணகம் உறைநிலைக் கரைப்பு சுழற்சியின் போது சிக்கல்களை உருவாக்கக்கூடிய செங்கல் அலகு உங்களுக்கு இருக்கப் போகிறதா என்பதைப் பார்க்கவும் மேலும் செறிவூட்டல் குணகம் குறைவாக இருந்தால் நல்லது ஏனெனில் அந்த நுண் துளைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மைக்ரோ துளைகள் உருவாக்கப்படுவதற்கு இல்லை உள் அழுத்தம் மற்றும் இறுதியில் விரிசல் மற்றும் சிதைவு உள்ளது நிச்சயமாக வரம்புகள் உள்ளன இந்த வரம்புகள் என்ன என்பதை ஆராய்வது அறிவுறுத்தலாக இருக்கும் களிமண் செங்கல் அலகுக்கான IS குறியீடு IRA சோதனையைக் கொண்டிருக்கவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் உறிஞ்சுதல் சோதனையின் ஆரம்ப விகிதம் IS குறியீட்டில் இல்லை எங்களிடம் நீர் உறிஞ்சுதல் சோதனை மட்டுமே உள்ளது IRA சோதனை 5 நிமிட சோதனை என்பது ஒரு சோதனை நெறிமுறையாகும் இது நீங்கள் ASTM தரநிலைகள் அமெரிக்க தரநிலைகள் ஆகியவற்றைக் குறிப்பிடலாம் மற்றும் அதைச் செயல்படுத்தலாம் ஏனெனில் இது மிகவும் மதிப்புமிக்க அளவுரு ஆகும் ASTM தரநிலை ASTM C67 கட்டுமானப் பொருட்களைக் குறிக்கும் குறியீடு இதில் களிமண் செங்கலுக்கு பரிந்துரைக்கப்படும் IRA வரம்பு 0 25 முதல் 2 வரை அல்லது 2 2 05 kg min m2 க்கு மேல் இருக்கும் மேலும் நீர் உறிஞ்சுதலில் வரம்புகள் மற்றும் செறிவூட்டல் குணகத்திலும் வரம்புகள் உள்ளன இந்தியக் குறியீடு IS 3495 எரிந்த களிமண் செங்கற்களுக்கான சோதனை முறைகள் மற்றும் அதன் விவரக்குறிப்புகள் உண்மையில் நீங்கள் 3 முதல் 12 5 ஆம் நிலை வரையிலான செங்கற்களின் நிலைகள் மற்றும் 12 5 ஆம் நிலைக்கு அப்பாற்பட்டவற்றைப் பார்க்கும் வரை எடையில் 20 சதவிகிதம் நீரை உறிஞ்சுவதற்கு அனுமதிக்கிறது அனுமதிக்கப்பட்ட நீர் உறிஞ்சுதல் குறைவாக உள்ளது அதாவது 15 சதவீதம் எனவே கேப் 15 சதவிகிதம் மற்றும் 20 சதவிகிதம் எடை முறையே 12 5 மற்றும் 12 5 க்கு அப்பால் உள்ளது எனவே நீங்கள் அதிக வலிமைக்கு செல்லும்போது உங்கள் செங்கற்களில் குறைந்த நீர் உறிஞ்சுதல் இருப்பது நல்லது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் குறிப்பாக நீங்கள் அதிக வலிமை கொண்ட செங்கற்களைப் பயன்படுத்தினால் வலுவூட்டலின் அரிப்பு போன்ற நீடித்த சிக்கல்களை நீங்கள் உருவாக்க விரும்ப மாட்டீர்கள் ஏனெனில் உங்கள் செங்கல் உண்மையில் நீரை நன்றாக ஊறவைக்கிறது மற்றொரு தன்மை நீடித்து நிலைக்கும் தன்மைக்கு தொடர்பானது ஆனால் காலப்போக்கில் கவனிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையில் செங்கலில் வலிமையைக் குறைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் எனவே எஃப்லோரசன்ஸ் என்பது பொதுவாக சரிபார்க்கப்படும் மற்றொரு தன்மை மற்றும் எஃப்லோரசன்ஸ் நீங்கள் அனைவரும் வெள்ளை திட்டுகள் கொண்ட கொத்து சுவர்களை பார்த்திருப்பீர்கள் பெரும்பாலும் சுவர் பூசப்பட்டிருப்பதால் நீங்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் உலர்த்துதல் காரணமாக உப்புக்கள் மற்றும் மேற்பரப்பில் படிதல் இந்த வகையான போக்குவரத்து உண்மையில் நடக்கும் மற்றும் அது பூச்சு இருந்தால் நீங்கள் அதை தெளிவாக பார்க்க முடியாது ஆனால் பிளாஸ்டர் செய்யப்படாத சுவரில் நீங்கள் செங்கல் வேலைப் பூச்சு வெளிப்பட்டிருந்தால் உப்புகளின் போக்குவரத்து காரணமாக இந்த சுவர்களில் எவ்வளவு எஃப்லோரசன்ஸ் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அளவிடலாம் இப்போது இந்த உப்புகள் எங்கிருந்து வருகின்றன என்று நினைக்கிறீர்கள் மாணவர் நீர் எனவே நீங்கள் உப்புகளின் ஆதாரம் இரண்டு மடங்கு இருக்கலாம் நீங்கள் உண்மையில் கட்டுமானத்தின் போது உப்புகளின் அதிக செறிவு கொண்ட நீரைப் பயன்படுத்தியிருக்கலாம் இது கட்டுமானத்தின் போது தண்ணீரின் மீதான சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதற்குக் காரணம் எனவே இந்த விரும்பத்தகாத உப்புகள் உங்களிடம் இல்லை எனவே உண்மையில் என்ன நடக்கிறது உப்புகள் மற்றும் இவை கரையக்கூடிய உப்புகள் சரியாக கரையக்கூடிய உப்புகள் செங்கல் அலகில் கூட அவை இருக்கலாம் செங்கல் அலகு தன்னை உற்பத்தி செங்கல்லில் அசுத்தங்கள் இருக்கலாம் மேலும் அந்த அசுத்தங்களை நாம் பார்த்திருக்கிறோம் அது மற்றொரு ஆதாரமாக இருக்கலாம் எனவே ஒரு ஆதாரம் புதிதாகப் போடப்பட்ட மோர்ட்டார் அல்லது நீங்கள் உண்மையில் செங்கற்களைக் கழுவுவதற்கு அல்லது செங்கற்களை நனைப்பதற்குப் பயன்படுத்தும் தண்ணீராக இருக்கலாம் மாற்றாக நீங்கள் மண்ணில் இருந்து தந்துகிச் செயல்பாட்டைப் பெறலாம் மற்றும் ஈரமான மண்ணுடன் தொடர்பு கொண்டு சுவர்களைத் தக்கவைக்கும் குறைபாடுள்ள ஈரமான ப்ரூஃபிங் அல்லது சுவர்கள் இருந்தால் ஈரமான மண் உண்மையில் மண்ணிலிருந்து உப்புகளை கட்டமைப்பிற்கு கொண்டு செல்ல உதவும் எனவே உங்களிடம் பல ஆதாரங்கள் உள்ளன மற்றும் தந்துகி நடவடிக்கை காரணமாக ஈரப்பதம் இடம்பெயரத் தொடங்கும் போது ஆவியாகி வெளிப்புறத்திற்கு வரும் போது இந்த உப்புகள் மேற்பரப்பில் படிகமாகத் தொடங்கும் எனவே உங்களிடம் அதிக எஃப்லோரசன்ஸ் இருந்தால் இந்த படலத்தில் நீங்கள் பார்ப்பது போல கொத்துகளில் கறை இருக்கும் இது இலகுவாக இருந்தால் நீங்கள் கூட செய்ய முடியும் அது சிறிய கறைகளாக இருக்கலாம் அது மிக எளிதாக கூட போகலாம் இப்போது வெப்பநிலையில் திடீர் மாற்றங்கள் மற்றும் வெப்பநிலையில் கூர்முனைகள் மற்றும் விரைவாக உலர்த்துதல் இருந்தால் உண்மையில் என்ன நடக்கும் அந்த உப்புகள் மேற்பரப்பை அடைய முடியாது மற்றும் செங்கல் குறுக்குவெட்டுக்குள்ளேயே படிகமாக மாறும் அத்தகைய சூழ்நிலையில் மீண்டும் படிகமயமாக்கல் தொகுதி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் உட்புற விரிசல்கள் உருவாகின்றன உடலில் உள்ள உப்புகளின் விரைவான உலர்தல் மற்றும் படிகமாக்கல் ஏற்பட்டால் நீங்கள் உண்மையில் செங்கற்களை உதிர்க்கலாம் எனவே நீங்கள் படிக்கும் போது கட்டுமானத்திற்கான பொருட்களைத் தேர்ந்தெடுக்கும்போது சரிபார்க்க வேண்டிய ஒரு அளவுருவானது IS குறியீடு உண்மையில் எஃப்லோரசன்சை சரிபார்க்க ஒரு சோதனை முறையை உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் உண்மையில் ஒரு தட்டைக் கொண்டிருப்பது எளிமையான சோதனையாகும் அதில் செங்கல் அலகுகள் மூழ்கி நீர் உறிஞ்சப்பட்டு ஆவியாகி சில நாட்கள் காத்திருக்க வேண்டும் தந்துகி நடவடிக்கை மூலம் நீரின் இயக்கம் நிகழும் வரை நீங்கள் அதை மீண்டும் நிரப்பி சில நாட்களுக்கு வைத்திருங்கள் பின்னர் செங்கல் மேற்பரப்புகளை ஆய்வு செய்யுங்கள் எஃப்லோரசன்ஸிமன் அடிப்படையில் நீங்கள் கவனிக்கும் வகைப்பாடு இந்த விஷயத்தில் எஃப்லோரசன்ஸ் தன்மைக்கான பொறுப்பு என குறிப்பிடப்படுகிறது நீங்கள் ஐந்து நிலை வகைப்பாட்டைப் பார்ப்பீர்கள் நில் என்றால் நீங்கள் எதையும் உணரவில்லை நீங்கள் எந்த படிகத்தையும் காணவில்லை 10 சதவீதம் என்றால் இப்பகுதியானது மெல்லிய படிகத்தால் மூடப்பட்டிருக்கும் வெளிப்படும் பகுதியில் சுமார் 50 சதவிகிதம் மிதமானது கனமானது என்றால் மிக அதிகமான படிகம் உள்ளது எனவும் மற்றும் 50 சதவிகிதத்திற்கும் அதிகமான பகுதி வெளிப்படும் மற்றும் மிகவும் தீவிரமான அல்லது தீவிரமானதும் என்றால் இவ்வளவு படிகத்தின் போது உண்மையில் நீங்கள் உங்கள் கையைப் பயன்படுத்தினால் அவை உமிழும் உப்புகள் ஆகும் மேலும் 12 5 ஆம் நிலை வரையிலான விவரக்குறிப்புகளைப் பொருத்தவரை மிதமான மந்தமான பொறுப்பு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது மேலும் நீங்கள் உண்மையில் 12 5 ஆம் நிலைக்கு அப்பால் வலிமையைப் பெறுகிறீர்கள் என்றால் நீங்கள் சிறிதளவுக்கு அப்பால் செல்ல முடியாது எனவே கட்டுமானத்திற்காக நீங்கள் பெறும் செங்கற்களுக்கு இந்த சோதனையை நீங்கள் செய்ய வேண்டும் நிச்சயமாக முக்கியத்துவம் வாய்ந்த மற்றொரு தன்மை பயனுள்ள இந்த பண்புகளின் அறிவு வெப்ப விரிவாக்கத்தின் குணகம் ஆகும் ஆமாம் கேள்வி என்னவென்றால் நீங்கள் பயன்படுத்தும் நீரின் வகையிலிருந்து உண்மையில் தன்மை இருக்கும்போது செங்கலின் எஃப்லோரசன்ஸுக்கான பொறுப்பை நாங்கள் ஏன் வகைப்படுத்துகிறோம் என்பதுதான் உண்மைதான் ஆனால் இந்தச் சோதனையானது அந்தச் செங்கலில் எவ்வளவு உப்புகள் உள்ளன என்பதைப் பார்க்கிறது உங்கள் களிமண் கனிமங்கள் எதிர்கொண்டோம் நீங்கள் இந்த சோதனை செய்தால் அவைகள் கலந்து கொண்டது என்று தெரியாது என்றால் ஆய்வகத்தில் நீங்கள் உப்பு நீர் பயன்படுத்தி கொள்ள போவதில்லை நீங்கள் கனிமங்கள் கடும் நீர் பயன்படுத்தி கொள்ள போவதில்லை என்பது அர்த்தம் பயன்படுத்தி கொள்ள போகிறோம் என்று நீங்கள் நீரை சரிபார்த்து நீங்கள் காய்ச்சி வடிகட்டிய நீர் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் அதை உப்புக்கள் இல்லாமல் இருக்கும் என்று நிச்சயம் நம்பலாம் எனவே இது உண்மையில் செங்கல் நல்ல தரமாக இல்லை என்று சொல்லலாம் வெப்ப விரிவாக்கத்தின் குணகம் கொத்து அசெம்பிளியை உருவாக்கப் பயன்படுத்தப்படும் மற்ற பொருட்களைப் பொறுத்தவரை நாம் எங்கு நிற்கிறோம் என்பதை அறிய இந்த எண்கள் பயனுள்ளதாக இருக்கும் எனவே நீங்கள் கட்டுமானத்திற்காகப் பயன்படுத்தும் களிமண் செங்கல் அலகுகளைக் கொண்டிருந்தால் கான்கிரீட் மற்றும் எஃகு போன்ற ஒரு பொருளின் வெப்ப விரிவாக்கத்தின் குணகத்திலிருந்து வரம்பு வெகு தொலைவில் இல்லை என்பதைக் காணலாம் எனவே இவை ஒரு கலவையாக ஒன்றிணைப்பதில் நடைமுறை நோக்கங்களுக்காக கண்டிப்பாக பொருந்தக்கூடியவை முழுமைக்காக கான்கிரீட் கொத்து அலகுகள் மீண்டும் நீங்கள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தும் அலகு வகையாகும் உங்களிடம் பல்வேறு வகையான கான்கிரீட் கொத்து அலகுகள் உள்ளன இருப்பினும் களிமண் செங்கல் அலகுகளில் இருக்கும் போது அது வலிமை பெற உதவும் செயல்முறை விட்ரிஃபிகேஷன் செயல்முறையாகும் இங்கே சிமென்ட் நீரேற்றம் செயல்முறை அலகு வலிமையைப் பெற உதவுகிறது அதுவே அடிப்படை வேறுபாடு எங்கள் அறிமுக விரிவுரையில் நீங்கள் சாதாரண எடை திரட்டுகள் தரப்படுத்தப்பட்ட மொத்தங்கள் இலகுரக மொத்த அலகுகள் கொண்ட அலகுகளை உருவாக்கலாம் என்று பார்த்தோம் அது விரிவாக்கப்பட்ட களிமண் விரிவாக்கப்பட்ட ஸ்கிஸ்ட் மற்றும் பிற பொருட்களாக இருக்கலாம் நீங்கள் இலகுரக காற்றூட்டப்பட்ட கான்கிரீட் AAC அல்லது LAC போன்ற காற்றோட்டமான ஆட்டோகிளேவ் கான்கிரீட்டையும் வைத்திருக்கிறீர்கள் இப்போது பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருட்கள் நீங்கள் போர்ட்லேண்ட் சிமெண்ட் மொத்தங்கள் மற்றும் தண்ணீரைப் பயன்படுத்தலாம் ஆனால் பல நோக்கங்களுக்காக போர்ட்லேண்ட் சிமெண்டின் அளவைக் குறைக்க மற்ற கலப்பு சிமெண்ட் அல்லது சிமெண்ட் கலவையைப் பயன்படுத்தும் போக்கும் உள்ளது கிரவுண்ட் கிரானுலேட்டட் பிளாஸ்ட் ஃபர்னஸ் ஸ்லாக் என்பது கொஞ்சம் கொஞ்சமாகப் பயன்படுத்தப்படுகிறது கசடு சிமெண்ட் மற்றும் பறக்கும் சாம்பல் அல்லது அரிசி உமி சாம்பல் மீண்டும் போர்ட்லேண்ட் சிமெண்டிற்குப் பதிலாகப் பயன்படுத்தப்படுகிறது இவை அனைத்தும் செயலற்றவை மற்றும் கலவையில் உள்ள சிமென்ட் போன்ற கடினப்படுத்துதலுக்கு உதவுகின்றன நீங்கள் பயன்படுத்தப்படும் சேர்க்கைகள் உள்ளன அதை இலகுவாக்க காற்றில் நுழையும் பொருட்கள் போசோலேனிக் பொருட்கள் பயன்படுத்தப்படலாம் வேலைத்திறன் பொருட்கள் நிறமிக்கான நிறமூட்டும் பொருட்கள் மற்றும் பல உள்ளன மேலும் எடை பொதுவாக உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த தொகுதிகள் பூஜ்ஜிய சரிவு பொருள் வைக்கப்படும் மற்றும் நீங்கள் பொதுவாக அதிர்வுறும் மோல்களைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே அவை கச்சிதமாக இருப்பதை நீங்கள் பெறுகிறீர்கள் மற்றும் வேகப்படுத்தப்பட்ட குணப்படுத்துதல் வளிமண்டல அழுத்தத்தில் நீராவி வளிமண்டல அழுத்தத்துடன் அல்லது அதிக அழுத்தத்தில் நீராவியைப் பயன்படுத்தும் போது ஆட்டோகிளேவ் பயன்படுத்தப்படுகிறது எனவே சுடப்பட்ட களிமண் செங்கலுடன் ஒப்பிடுகையில் இவை தயாரிக்கப்படும் வழக்கமான செயல்முறையாகும் கலவையின் ஒரு பகுதியாக இருக்கும் மற்ற பொருளுக்கு செல்லலாம் மோர்ட்டார் மற்றும் கொத்து மோர்ட்டார் செயல்பாடு அலகுகளை ஒன்றாக பிணைப்பதாகும் எனவே இது உண்மையில் அலகுகளுக்கு இடையே பிணைப்பை அடைவதற்கும் நீங்கள் மோர்டார் பயன்படுத்தும் கட்டுமானத்தின் ஒரு குறிப்பிட்ட மோனோலிதிக் தன்மையை உருவாக்குவதற்கும் ஆகும் செங்கற்களை 12 5 நிலை 15 ஆம் நிலை மற்றும் பலவாக நாம் அடையாளம் என்பதை காண்பது போல மோர்ட்டார் பொதுவாக அடையாளம் காணப்படுவது கான்கிரீட்டிற்கு நாம் செய்வது போன்ற அழுத்த வலிமை ஆனால் பொருட்களின் ஒப்பீட்டு அளவு ஆகியவற்றால் அடையாளம் காணலாம் எனவே சில நேரங்களில் நீங்கள் உங்கள் சாந்தில் சுண்ணாம்பு போன்ற சேர்க்கைகளை வைத்திருக்க விரும்பலாம் இல்லையெனில் கலவை வேறுபடும் எனவே பொருள்களின் அளவு 14 அல்லது 13 அல்லது 1 112 மற்றும் பலவற்றிற்கு எதிராக சுருக்க வலிமை தன்மைகளைப் பொறுத்த வரையில் நீங்கள் கெட்டியான மோர்டாரைப் பயன்படுத்தினால் அமுக்கு வலிமை மோர்டாரின் வலிமை மோர்டாரின் இழுவிசை வலிமை முக்கியமானது கடினப்படுத்தப்பட்ட சொத்து கடினப்படுத்தப்பட்ட மோர்ட்டார் மேலும் கொத்து உள்ள ஆயுள் மற்றும் நீர் இறுக்கம் உறுதியாக இருக்கும் சுருக்க வலிமை மற்றும் குறுக்கு வலிமை ஆகியவற்றை மதிப்பிடலாம் உலர்த்துதல் சுருக்கம் என்பது நீங்கள் தாவலில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று ஏனெனில் உலர்த்தும் சுருக்கம் அதிகமாக இருந்தால் அது பிணைப்பைப் பாதிக்கலாம் பின்னர் அது விரிசல்களை ஏற்படுத்தலாம் மற்றும் கடினப்படுத்தப்பட்ட மோர்டாரின் நீர் இறுக்கம் இழக்கப்படும் பிளாஸ்டிக் மோர்டாரைப் பொறுத்த வரையில் நாங்கள் உண்மையில் மோர்டார் பயன்படுத்துவதற்கான அடிப்படைக் காரணம் உங்களுக்கு அலைகள் இருக்கும் மற்றும் பிளாஸ்டிக் மோர்டார் உண்மையில் அந்த அலைகளை கடக்க உதவுகிறது எனவே வேலைத்திறன் நீர் தக்கவைப்பு மற்றும் மோர்டார் கடினமாக்கும் விகிதம் ஆகியவை பிளாஸ்டிக் நிலையில் இருந்து நீங்கள் கைப்பற்ற விரும்பும் பண்புகளாகும் நான் இங்கே ஒரு குறிப்பிட்ட அம்சத்தில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் நீங்கள் பார்ப்பது கொத்து மோர்டார்களின் தயாரிப்பு மற்றும் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்தும் குறியீட்டின் அட்டவணைகள் IS 2250 மற்றும் அதன் அடிப்படையில் கொத்து மோர்டாரின் தரம் என்ன என்பதை உங்களுக்குக் கூறுகிறது மற்றும் MM 0 5 என்பது சுருக்க வலிமை கொத்துகளின் சராசரி சுருக்க வலிமையைக் குறிக்கும் மோர்ட்டார் 28 நாட்கள் என்பது MM 7 5 வரை 0 5 MPa ஆகும் இதில் 7 5 என்பது கொத்து மோர்டாரின் சுருக்க வலிமை ஆகும் அட்டவணையில் நீங்கள் பார்ப்பது மோர்ட்டார் உருவாக்கப் பயன்படுத்தப்படும் பொருட்களின் தொகுப்பாகும் உங்களிடம் சிமென்ட் உள்ளது உங்களிடம் சுண்ணாம்பு உள்ளது உங்களிடம் போசோலன்கள் உள்ளது உங்களிடம் சுண்ணாம்பு மற்றும் பொசோலான் மற்றும் மணல் கலவை உள்ளது எனவே இவை மோர்டாரில் உள்ள வெவ்வேறு கலவைகள் மற்றும் மோர்டாரின் வேலைத்திறன் மற்றும் வலிமையைக் கட்டுப்படுத்த இவற்றின் மாறுபட்ட விகிதங்களை நீங்கள் கொண்டிருக்கலாம் இருப்பினும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னவென்றால் நீங்கள் சிமெண்டிற்கான நெடுவரிசையைப் பார்த்தால் சிமெண்டிற்கான நெடுவரிசை இங்கே தொடர்கிறது நீங்கள் சிமெண்டிற்கு ஒரு ஒற்றை நெடுவரிசையை வைத்திருங்கள் ஆனால் சந்தையில் கிடைக்கும் சிமெண்டின் வலிமை காலப்போக்கில் அதிகரித்தது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் ஒரு காலத்தில் 33 கிரேடு சிமெண்டைப் பெற்றீர்கள் 33 MPa 43 கிரேடு சிறிது நேரம் கழித்து இன்று 53 கிரேடு சிமெண்டைப் பெறுவீர்கள் அதாவது நீங்கள் பயன்படுத்தப் போகும் சிமெண்டின் வலிமை என்ன என்று உறுதியாகத் தெரியாவிட்டால் நீங்கள் உண்மையில் 28 நாட்களில் சுருக்க வலிமை பற்றி உறுதியாக கூற முடியாது எனவே கோட்பாட்டளவில் உங்களுக்கு ஒரு MM 5 மோர்ட்டார் தேவைப்படலாம் ஆனால் நீங்கள் எந்த சிமென்ட்டைப் பயன்படுத்துகிறீர்கள் என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் நீங்கள் குறியிலிருந்து முற்றிலும் விலகி அதிக வலிமை கொண்ட மோர்ட்டாரை பெறலாம் எனவே இன்று நாம் எதிர்கொள்ளும் ஒரு சாத்தியமான சிக்கலை நான் குறியிடுகிறேன் கொத்து கட்டுமானத்தைப் பொறுத்த வரையில் நீங்கள் சுமை தாங்கும் சுவர்களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கான கொத்து மோர்ட்டார் ஒரு நல்ல வலிமை தேவை என்பதை நீங்கள் பார்க்கலாம் மேலும் நாங்கள் 0 7 MPa பற்றி பேசுகிறோம் இது சுருக்க வலிமையாக மிகக் குறைவு மற்றும் சிமெண்டின் மெலிந்த விகிதத்தில் கூட அடையக்கூடியது எனவே தேசிய கட்டிடக் குறியீடு 2016 இன் சமீபத்திய பதிப்பு கொத்து கூறுகளைக் கையாள்வது 33 மற்றும் 43 தரம் மற்றும் சிமென்ட் வலிமை 53 தரம் கொண்ட சிமென்ட்களால் செய்யப்பட்ட கொத்து மோட்டார்களுக்கு இடையே ஒரு வேறுபாட்டைக் கொண்டு வந்துள்ளது அதாவது உங்கள் மோர்ட்டார் வலிமை உண்மையில் சாத்தியமாகும் சிமெண்ட் தரம் அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்கும் எனவே இந்த வேறுபாட்டை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் மேலும் பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் ஏன் மிகவும் கவலைப்படுகிறோம் நீங்கள் சிறந்த வலிமையைப் பெற்றால் பொருள் உங்களுக்கு சிறந்தது அது முக்கியமல்ல புள்ளி பொருந்தக்கூடிய தன்மையைப் பற்றியது அலகு வலிமைக்கும் மோர்ட்டார் வலிமைக்கும் இடையில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருந்தக்கூடிய தன்மை தேவை மேலும் இந்த மோர்ட்டார் மூலம் அடையக்கூடிய சுருக்க வலிமை என்ன என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது யூனிட் வலிமை மோர்ட்டாரை விட குறைவாக இருக்கும் சூழ்நிலை இருந்தால் சுருக்கத்தின் கீழ் இயக்கவியலில் மாற்றம் உள்ளீர்கள் மிக விரைவில் நாங்கள் கொத்து மற்றும் சுருக்கத்தின் கீழ் உள்ள அலகுகளின் அசெம்பிளிக்கு என்ன ஆகும் என்பதை ஆராய்வோம் எனவே பண்புகளின் அடிப்படையில் மோர்டாரின் வேலைத்திறன் என்பது நாங்கள் வைத்திருக்கிறோம் நீங்கள் ஒரு ஃப்ளோ டேபிள் சோதனையை செய்யலாம் மற்றும் நீங்கள் ஒரு ஃப்ளோ டேபிள் சோதனையை செய்யும்போது ஓட்டம் சுமார் 130 சதவீதம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் பாயும் கலவையை விவரிக்கும் விதம் என்னவென்றால் அது நீங்கள் பயன்படுத்தும் ட்ரோவலுடன் ஒட்டிக்கொள்ள வேண்டும் அது ட்ரோவலில் இருந்து எளிதாக சறுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அது செங்குத்து பரப்புகளில் ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் ஒரு செங்கலை வைக்கும் போது நீங்கள் செய்ய வேண்டும் அது இணைப்புக்கு வெளியே அழுத்துகிறது என்று பார்க்க வேண்டும் எனவே அது மோர்ட்டார் பற்றி தரமான முறையில் விவரிக்கிறது ஆனால் அது எப்படி இருக்க வேண்டும் இது வேறுபட்டது மற்றும் இந்த இயல்பான அவதானிப்புகளை மதிக்கவில்லை என்றால் பிணைப்பை மேம்படுத்த உங்களுக்கு உதவுவதற்கு தேவையான வேலைத்திறன் மோர்ட்டார் அவசியமாக இருக்காது நீர் தக்கவைப்பு மற்றொரு முக்கியமான அளவுரு ஆகும் முக்கியத்துவம் வாய்ந்த பிளாஸ்டிக் நிலை அளவுருக்கள் பற்றி நாங்கள் பேசினோம் மோர்ட்டார் மூலம் நீரை மிக எளிதாக இழக்காமல் இருக்க இது அவசியம் எனவே நீங்கள் நீரைத் தக்கவைத்துக்கொள்ளும் சோதனையைச் செய்துவிட்டு மோர்டரில் இருந்து நீரை அகற்றிய பின் நீரை எடுத்துச் சென்ற பிறகு ஓட்ட அட்டவணை சோதனையை மீண்டும் மேற்கொள்வீர்கள் நீர் உறிஞ்சும் முன் ஓட்டம் சுமார் 80 சதவீதம் அல்லது 90 சதவீதம் இருக்கும் எனவே விஷயம் என்னவென்றால் மோர்டரில் இருந்து நீர் வெளியேறுவதை நீங்கள் விரும்பவில்லை மோர்டரில் இருந்து தனித்தனியாக இருக்க வேண்டும் மேலும் இது மோர்ட்டார் வலுவடைவதால் ஒரு படலம் உருவாகும் நீரேற்றத்திற்கு நீர் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் எனவே இது நடந்தால் மோர்ட்டார் கடினப்படுத்தத் தொடங்கும் மற்றும் பிணைப்பு பாதிக்கப்படும் நீரேற்றம் செயல்முறைக்கு உங்களுக்கு நீர் தேவைப்படும்